மாணவர்களை வரவேற்கிறேன் இந்த வகுப்புகளில் பலவிதமான மார்ஜினல் காஸ்டிங் பிரயோகங்களையும் மார்ஜினல் காஸ்டிங் என்பதை ஒரு மேலாண்மை முடிவெடுக்கும் கருவியாக பயன்படுத்துவதையும் கற்று வந்தோம் நான் 2 3 பிரச்சனைகளை சென்ற வகுப்பில் செய்தேன் இப்போது மேலும் சில பிரச்சனைகளை முன்னெடுத்து வைத்து உங்களின் புரிதலுக்காக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அது எவ்வாறு என்றால் காஸ்டிங் பற்றிய கருத்துக்களை இங்கே உபயோகிக்கிறேன் மிக மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கும் கருவியாக சில இடங்களில் அதனுடைய மற்ற பிரயோகங்கள என்ன கருத்துக்களை மார்ஜினல் காஸ்டிங் இருக்கிறது என்று பார்ப்போம் இந்த விஷயத்தில் இந்த பிரச்சனையில் நாம் செய்யப்போவது அல்லது நாம் விவாதிக்கப் போவது என்பது செயலாக்கத்தின் மதிப்பு இப்போது செயலாக்கத்தின் மதிப்பு என்பது எந்த வகை அறிவாக இருக்கலாம் உதாரணத்திற்கு செயலாக்கத்தின் மதிப்பு ஒரு பொருளுக்கு அல்லது ஒரு பிரிவிற்கு ஒரு உப பிரிவிற்கு அந்த நிறுவனத்தில் அல்லது வெவ்வேறு சந்தைகளில் சந்தைகளின் பகுதிகளில் இருக்கலாம் ஒரு நிறுவனம் பல்வேறு பொருட்களை தயாரிக்கிறது அதில் எல்லாப் பொருள்களும் எல்லா சமயங்களிலும் லாபத்தை உண்டுபண்ணுகின்றன என்று சொல்ல முடியாது அல்லது அவை அனைத்தும் நிறுவனத்திற்கு லாபத்தின் பங்களிப்பை அளிக்கிறது என்று உறுதியாக கூறமுடியாது சில பொருட்கள் சிறிதளவு லாபத்தை தரலாம் ஆனால் அது எல்லா பொருளுக்கும் கண்டிப்பாக இருக்கும் என்று சொல்ல முடியாது சில லாபத்தைத் தரும் பொருட்கள் சில உற்பத்தி பொருட்கள் மிக சிறிய அளவில் லாபத்தை உண்டுபண்ணுகின்றன சில பொருட்கள் நஷ்டத்தையும் ஏற்படுத்துகின்றன ஆனால் அவற்றினை நாம் லாபம் தரும் பொருளாக சில நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் மாற்றமுடியும் எனவே பல்வேறு பொருட்களின் செயலாக்கத்தின் மதிப்பினை கண்டுபிடித்து பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது அவை அதிக அளவில் லாபத்தை தருகின்றன அல்லது நிலையான செலவிற்கு அதன் பங்களிப்பை தருகிறது மேலும் லாபத்தை அது வலுப்படுத்துகிறது எனவே சற்று பலவீனமான பொருட்களை மேம்படுத்துவது மூலம் அதனுடைய பலத்தை அதிகப்படுத்துவது அல்லது அந்த உற்பத்தியை கைவிடுவது போன்ற நிலைப்பாட்டினை மதிப்பிட முடியும் எனவே செயலாக்கத்தின் மதிப்பீட்டை பல்வேறு பொருட்களுடன் செய்து அதைப்பற்றி நான் உங்களுடன் விவாதிக்க போகிறேன் நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது அந்த நிறுவனம் பலவகையான பொருட்களை உற்பத்தி செய்கிறது அவர்களுக்கு பலவகையான கருத்துக்கள் மனதில் இருக்கின்றன அல்லது எண்ணங்கள் மனதில் இருக்கின்றன நீங்கள் இந்த தகவலை பார்த்தீர்கள் என்றால் இந்த பிரச்சனைக்கு உங்களது வெற்று கண்களால் நல்லது எந்த ஆராய்ச்சிகளும் இல்லாமலே சுலபமாக கண்டுபிடித்துவிடலாம் இந்த மூன்று பொருட்களில் ஏதாவது ஒன்று அல்லது ஒன்று மட்டும் லாபகரமானது மேலும் அதனை மார்ஜினல் காஸ்டிங் கருத்துக்களைக் கொண்டு ஆராயும்போது நமக்கு உண்மையான நிலவரத்தை தெரிந்துகொள்ளலாம் இங்கே தரப்பட்ட பிரச்சனை என்பது என்னவென்றால் அந்த நிறுவனத்தின் நிர்வாகம் பொருள் Y என்பதைகருத்தில் கொண்டு உள்ளார்கள் 3 முக்கியமான வழிகளில் ஒன்று லாபம் தருவதில்லை மற்ற இரண்டு பொருட்களின் முடிவு எந்தவித குறிப்பிட்ட முயற்சிகளும் இல்லாமல் நாம் விற்பனையை செய்கிறார்கள் அந்த மூன்று பொருட்களுக்கான விற்பனை விலை மற்றும் செலவினை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த 3 பொருட்கள் என்பது X Y மற்றும் Z விற்பனை விலையும் நமக்கு தந்து இருக்கிறார்கள் பொருளின் செலவு என்பதும் தரப்பட்டிருக்கிறது தொழிலாளர் செலவு என்பதும் தரப்பட்டிருக்கிறது மேலும் பிற நேரடி மேல்நிலை செலவுகள் தரப்பட்டிருக்கிறது இவற்றின் அடிப்படையில் செயலாக்கத்தை மதிப்பீடு செய்கிறோம் இந்த மூன்று பொருட்களுக்கு X Y Z இதன் முடிவில் நாம் சொல்லப் போகிறோம் நிர்வாகம் வைத்துள்ள கருத்து சரிதான் பொருள் Y என்பது குறைந்த லாப தன்மை கொண்டது பொருள் எக்ஸ் மற்றும் இஸட் இவற்றை ஒப்பிடும்போது அல்லது இல்லை இதனுடைய அர்த்தத்தை இந்த பிரச்சனைக்கு புரிந்து கொள்வோம் மேலும் சில ஆராய்ச்சிகளை செய்து பார்ப்போம் அவ்வாறு சில ஆராய்ச்சிகளை செய்யும்போது அதற்கு என்ன செய்ய வேண்டும் நீங்கள் லாபத்தினை ஒப்பீடு செய்து ஒரு அறிக்கை செய்து அந்த மூன்று பொருட்களுக்கும் தரவேண்டும் இது ஒப்பீடு செய்யப்பட்ட பொருட்களின் லாப தன்மை கொண்ட அறிக்கை இந்த அறிக்கையை நீங்கள் தயார் செய்கிறீர்கள் இந்த பொருட்களின் செயலாக்கம் என்பதன் அர்த்தம் அதனுடைய உண்மையான நிலைமை உண்மையான காட்சி மேலும் இங்கு பல்வேறு நெடு வரிசைகள் இருக்கின்றன நாம் லாப தன்மைக்கு இந்த மூன்று பொருள்களின் அறிக்கையை தயார் செய்கிறோம் மேலும் இந்தப் பொருட்களை இங்கே நாம் போட்டு வைக்கிறோம் இங்கே இதை நீங்கள் நெடுவரிசை என்று சொல்லலாம் அங்கே நீங்கள் உங்களது விவரங்களை பதிவு செய்யலாம் சரி இங்கே பொருட்களை வைத்திருக்கிறேன் விவரங்கள் மற்றும் பொருட்கள் அதாவது X Y Z இந்த பொருட்களை இங்கே போட்டு வைத்து இருக்கிறோம் இப்போது நாம் அறிக்கையை தயார் செய்ய வேண்டும் இங்கே நாம் அதனுடைய அந்தப் பொருளின் லாப தன்மையை பற்றி முடிவு செய்வது பற்றி பேசும்பொழுது சில விஷயங்களை நாம் கணக்கிட வேண்டும் அது லாபத்தின் திறனை விவரிப்பதாக இருக்கவேண்டும் அல்லது எந்த பொருளுக்காகவும் இருக்கலாம் பி வி ரேஷியோ தொகுப்பின்லாப விகிதாச்சாரம் என்பது ஒரு வகை நுட்பம் அதனுடைய உப நுட்பம் மார்ஜினல் காஸ்டிங் அதை இங்கே உபயோகப்படுத்துகிறோம் பி வி ரேஷியோ அடிப்படையில் இந்த மூன்று பொருட்களுக்கு இந்த நிறுவனத்தின் உண்மையான நிலையை அதாவது பொருள் Y என்பது தயாரிப்பது சரியா இல்லை தவறா என்பதை தொகுப்பின் லாப விகிதாச்சார அடிப்படையில் மேலாண்மை நிர்வாகம் சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும் வகையில் ஒரு முடிவெடுத்து அதனை முடித்து வைக்கலாம் நடப்பு நிலையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் நினைப்பது என்பது பொருள் Y என்பது லாபம் தரக்கூடியது அல்ல எனவே அதனுடைய விற்பனையை ஏன் உந்தித் தள்ள வேண்டும் ஆனால் சாத்தியம் இருக்கும் என்கிற நிலையில் அதற்கு நேர்மறையான லாபம் தொகுப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது பொருள் Y என்பதை மற்ற இரு பொருட்கள் X மற்றும் Z என்பது என்னுடன் தொடர்பு ஏற்படுத்தி இருக்கும் என்று தீர்மானித்தால் நாம் மேலாண்மை நிர்வாகத்திற்கு ஒரு முடிவை எடுத்துரைக்க முடியும் பொருள் Y என்பது லாப தன்மை இல்லாதது அல்லது நடப்பு உற்பத்தியில்அளவில் அது லாபம் தரவில்லை அல்லது அதனுடைய நடப்பு அளவு செயலாக்கத்தில் அது இல்லை ஆனால் இதனுடைய தொகுப்பின் லாப விகிதாச்சாரத்தை பார்க்கும் பொழுது மற்ற இரண்டு பொருட்களை விட இது லாபம் தரும் மற்றும் அதனுடைய தொகுப்பு உயரும்போது உற்பத்தி அதிகரிக்கும் போது லாபமும் அதிகரிக்கும் என்கிற முடிவினை நாம் தெரிவிக்கலாம் எனவே இந்த பொருளை உற்பத்தி செய்வதை கைவிட வேண்டிய அவசியமில்லை அல்லது எந்தவித முயற்சிகளும் தேவையில்லை அல்லது எந்தவிதமான விருப்பமற்ற செயல்களும் தேவையில்லை ஆனால் அந்த பொருள் Y உடைய உற்பத்தியை பலப்படுத்த வேண்டும் சந்தையில் இதனுடைய விற்பனையை அதிகரிக்க வேண்டும் இதன் மூலம் அதனுடைய லாபத் தன்மையை அதிகரிக்க முடியும் ஒட்டுமொத்த லாப தன்மை அந்த நிறுவனத்திற்கு ஏற்கனவே பொருள் X மற்றும் Z வழங்கிக் கொண்டிருக்கிறது Y என்பதும் லாபம் தரும் திறன் உடையது என்றால் அதனை பலப்படுத்தி அதன் மூலம் ஒட்டுமொத்த லாபத் தன்மையை அதிகரிக்கலாம் இங்கே நாம் கணக்கிட போகுது என்ன இங்கே நாம் தொகுப்பின் லாபத்தை கணக்கிட வேண்டும் அதன்பின் பங்களிப்பை கணக்கிட்டு ஏனென்றால் தொகுப்பின் லாப விகிதாச்சாரம் என்பதற்கு பங்களிப்பு மற்றும் விற்பனையின் தகவல் தேவைப்படுகிறது எனவே முதலில் பங்களிப்பை இந்த விஷயத்தில் கண்டுபிடிப்போம் பங்களிப்பு என்பதை இங்கே எழுத வேண்டும் நேரடி பொருள் என்றால் நேரடி பொருளில் செலவு எவ்வளவு ஏற்கனவே அது நமக்கு தரப்பட்டுள்ளது அதனை திரும்பி பார்க்கும் போது நேரடி பொருள் செலவு என்பது இங்கே எல்லா பொருள்களுக்கும் கொடுக்கப்பட்டது என்பது 10 6 மற்றும் 8 ரூபாய்கள் இவை நேரடி பொருள் செலவு பிறகு இதனுடைய இரண்டாவது பிரிவிற்கு செல்கிறோம் அது நேரடி தொழிலாளர் செலவு நேரடி தொழிலாளர் செலவு என்பது எவ்வளவு அது இங்கே வழங்கப்பட்டுள்ளது அந்த நேரடி தொழிலாளர் செலவு இலாகா வாரியாக உள்ளது இதில் மூன்று விதமான இலாகாக்கள் A B மற்றும் C இந்த மூன்றையும் நாம் கூட்டி வைக்கவேண்டும் ஏனென்றால் செயலாக்கம் இவற்றில் நடந்தால்கூட இலாகா A இலாகா B மற்றும் இலாகா C ஆகியவை ஒரு பொருளின் வடிவத்தை தரக்கூடியது இந்த எல்லா பொருட்களும் மொத்த செலவு தொழிலாளர் செலவு என்பது 8 கூட்டல் 2 கூட்டல் 2 10 மன்னிக்கவும் 12 மீண்டும் இது 12 சரி எனவே இந்த மூன்று பொருட்களின் தொழிலாளர் செலவு என்பது 12 இங்கே தொழிலாளர் செலவு என்பதை 12 என்று குறிப்பிடுகிறோம் இப்போது மூன்றாவது பாகம் என்பது வேரியபில் மேல்நிலை வேரியபில் மேல்நிலை என்பது இங்கு சற்று வித்தியாசமாக ஒவ்வொரு இலாகாவிற்கும் ஒரு ரூபாய்க்கு நேரடி தொழிலாளர்கள் அடிப்படையில் இவ்வாறு தரப்பட்டுள்ளது இவற்றை நாம் கணக்கிட வேண்டும் நான் ஏற்கனவே பலமுறை உங்களிடம் சொல்லியிருக்கிறேன் மேல் நிலை செலவு என்பது எப்போதும் பொருள் அல்லது தொழிலாளர் என்பதன் தொடர்பில் குறிப்பிடப்பட வேண்டும் என்று படித்திருக்கிறோம் இந்த விஷயத்தில் இது தொழிலாளர் அடிப்படையில் இந்த மூன்று இலாகாவின் வேரியபில் மேல்நிலை செலவு மற்றும் பிக்சட் மேல்நிலை செலவு போன்ற தகவல்கள் நம்மிடம் உள்ளன ஆனால் நாம் மார்ஜினல் காஸ்டிங் கொள்கை அடிப்படையில் இதை பயன்படுத்துகிறோம் என்பதால் நாம் வேரியபில் மேல்நிலை செலவை மட்டும் கவனித்துக் கொள்கிறோம் எனவே இதன் அர்த்தம் தொழிலாளர்கள் அடிப்படையில் ரூபாய் 8 என்பது இலாகா A அதனுடைய மேல் நிலை செலவு 1 2 என்பது இலாகா A இதை வைத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன நீங்கள் ரூபாய் 8 என்பதை 1 20 வைத்து பெருக்க வேண்டும் இது இவ்வாறு இருக்கும் போது கிடைக்கும் தொகை மேல்நிலை செலவுக்கு வரும் இந்த பகுதியில் இது 8 பெருக்கல் 1 2 ஏனென்றால் 1 2 என்பது தொழிலாளர் ஒரு ரூபாய் என்றால் மேல் நிலை செலவு 1 2 ரூபாய் என்பதற்கு சமம் எனவே 8 பெருக்கல் 1 2 என்பது 9 6 என்று வருகிறது இரண்டாவது கணக்கில் 0 40 இதனை தொழிலாளர் செலவு ரூபாய் 2 வைத்து பெருக்க வேண்டும் அது 0 மூன்றாவது விஷயத்தில் 2 பெருக்கல் 1 அதனுடைய விலை 2 ரூபாய் இதன் அர்த்தம் மொத்த தொகை என்பது 9 6 கூட்டல் 0 80 பிறகு 1 என்று கூட்டும்போது வரும் மொத்த மேல்நிலை செலவு எவ்வளவு அது 12 பின்னர் இதனை இதே வழியில் இரண்டாவது விஷயத்திற்கு கணக்கிட்டால் அது 7 6 அதேபோன்று மூன்றாவது விஷயத்திற்கு கணக்கிடும்போது 11 20 மூன்றாவது விஷயத்திற்கு 11 20 என்று வருகிறது இதுதான் இந்த மூன்று முக்கியமான விஷயங்கள் நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டியது இப்போது மார்ஜினல் காஸ்ட் கணக்கிட போகிறோம் மார்ஜினல் காஸ்ட் என்பதை கணக்கிட்டால் இங்கே வருவது எவ்வளவு பத்து கூட்டல் 12 22 கூட்டல் 24 34 34 என்பது மொத்த விடை 34 40 பிறகு இரண்டாவது விஷயத்தில் நமக்கு வரும் விடை 25 60 மூன்றாவது விஷயத்திற்கு கணக்கிடும்போது 31 இதுதான் மார்ஜினல் காஸ்ட் இப்போது நீங்கள் பங்களிப்பை கணக்கிடவேண்டும் பங்களிப்பை கணக்கிடுவதற்கு நமக்கு தேவையானது விற்பனை விலை பற்றிய தகவல் இங்கே விற்பனை விலை என்று அழைப்பது என்ன விற்பனை விலை என்பது நமக்குத் தரப்பட்டிருக்கிறது விற்பனை விலை X என்பதற்கு 68 Y என்பதற்கு 58 Z என்பதற்கு 64 விற்பனை விலை என்பதை இங்கே போட்டுவிட்டு மொத்த மதிப்பு என்பது 68 பின்னர் இரண்டாவது விஷயத்திற்கு இது 58 மூன்றாவது விஷயத்திற்கு போட்டால் அது 64 இப்போது நீங்கள் பங்களிப்பை கண்டுபிடிக்க முடியும் பங்களிப்பு இங்கே எவ்வளவு விற்பனை விலை கழித்தல் மார்ஜினல் காஸ்ட் எனவே இது 68 கழித்தல் 34 40 என்பது 33 இரண்டாவது விஷயத்திற்கு இது 32 40 மூன்றாவது விஷயத்திற்கு 32 பங்களிப்பு என்பதை நாம் கண்டறிந்தோம் அது 33 60 32 40 மற்றும் 32 இந்த பங்களிப்பை விற்பனை விலையுடன் கணக்கிட வேண்டும் இப்போது நமக்கு தேவைப்படும் பங்களிப்பு என்பதை கணக்கிட்டு விட்டோம் மேலும் நமக்கு விற்பனை விலை என்பது தெரியும் இப்போது பி வி ரேஷியோ கண்டுபிடிப்பதற்கு உண்டான சூத்திரம் என்ன பி வி ரேஷியோ என்பது பங்களிப்பு வகுத்தல் விற்பனை எனவே இந்த சூத்திரத்தை உபயோகப்படுத்தி நாம் தொகுப்பின் லாப விகிதாச்சாரத்தை இந்த மூன்று பொருட்களுக்கும் கண்டுபிடிக்க போகிறோம் எனவே இதனுடைய பங்களிப்பு என்பது விற்பனையால் வகுக்கப்பட வேண்டும் அதை 100 பெருக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் அது நமக்கு சதவீதமாக மாறும் 33 60 என்பதை 68 ஆல் வகுக்க வேண்டும் அதுதான் பங்களிப்பு பி வி ரேஷியோ எவ்வளவு பி வி ரேஷியோ 49 40 சதவீதம் இரண்டாவது விஷயத்தில் அதை கணக்கிட்டால் அது 55 90 சதவீதம் மூன்றாவது விஷயத்தில் நம் கணக்கிட்டு வைத்தது 51 3 சதவீதம் சரி இதை வைத்துக்கொண்டு நாம் இப்போது ஆராய்ந்து பார்க்க போகிறோம் இந்த தகவல்கள் போதுமானதாக இருக்கிறது இப்போது நாம் பார்க்க வேண்டியது பொருள் Y என்பது குறைந்த அளவு லாப தன்மையை கொண்டதா என்பது அல்லது அந்த நிறுவனம் முடிவு செய்தது போல அது குறைந்த லாபம் தரும் என்றால் அதனுடைய விற்பனையை அதிகப்படுத்தும் முயற்சிகள் எதுவும் எடுக்கப்போவதில்லை என்றும் மற்ற இரு பொருள்களுக்கு அவற்றை செய்யலாம் என்றும் மற்ற இரு பொருட்களுக்கு செய்வதன்மூலம் மொத்த முயற்சி என்பது ஒட்டுமொத்த பி வி ரேஷியோ முன்னேற்றும் என்று கண்டுபிடிக்கலாம் இந்த பி வி ரேஷியோ வை பார்க்கும்போது குறைந்த அளவு பி வி ரேஷியோ இருப்பது X என்ற பொருளுக்கு 49 4 இதனுடையபி வி ரேஷியோ மிக அதிகமாக உள்ள பொருள் என்றால் அது Y 55 9 சதவீதம் அடுத்ததாக மூன்றாவது பொருள் Z க்கு பி வி ரேஷியோ 51 3 சதவீதம் என்று வருகிறது நாம் பொருள் Y என்பது குறைந்த லாபத்தை கொண்டது அதனால் அதனை கைவிட வேண்டும் அல்லது அதன் உற்பத்திக்கு புதிய முயற்சிகள் தேவையில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் இப்போது பார்த்தால் இந்த ஆராய்ச்சிகளுக்கு பின் பி வி ரேஷியோ என்பது பொருள் Y என்பதற்கு அதிகமாக வந்திருக்கிறது இது எதை குறிக்கிறது என்றால் தொகுப்பின் லாபம் இந்தப் பொருளுக்கு மிக மிக நன்றாக இருக்கிறது எனவே இதனுடைய தொகுப்பை உயர்த்தும் போது விற்பனை பொருள் Yக்கு அதிகரிக்கும் லாபமும் உயரும் நிச்சயமாக லாபம் அதிகரிக்கும் எனவே எந்தவிதமான வேறு முடிவு இதற்கு தேவையில்லை பொருள் Y என்பதற்கு குறைந்த அளவு முயற்சியுடன் அதனுடைய விற்பனையை அதிகப்படுத்தினால் அல்லது ஊக்கப்படுத்தினால் அல்லது சொல்லப்போனால் அதனுடைய செயலாக்கத்தை உறுதிப்படுத்தினால் அதற்கு பெரிய லாபம் உருவாக்கும் திறன் உள்ளது இதனால் அந்த நிறுவனத்தில் அது பெரிய லாபத்தை உருவாக்கும் எனவே இந்த மூன்று விதமான பொருட்களில் பொருள் ஓய் என்பதை பலப்படுத்தினால் அதனுடைய லாப தன்மையின் பங்களிப்பு அதிகரிக்கும் லாபத்தில் அதனுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும் ஏனென்றால் தொகுப்பின் லாப விகிதாச்சாரம் 55 9 என்பது பொருள் Yக்கு வருகிறது இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இரண்டு தகவல்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் இந்த தகவல் எந்தவிதமான ஆராய்ச்சிக்கும் செய்யாமல் இருந்தால் அந்த தகவல் நம்மிடம் இருந்து அதற்கு சிறிய அளவில் ஆராய்ச்சிகள் செய்தபின்னர் கிடைக்கும் விடை இவற்றை பொருத்திப் பார்க்கும்போது ஒரு தெளிவான விடை வித்தியாசமான விடை நமக்கு கிடைக்கிறது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் எந்தவிதமான விவரங்கள் தரப்பட்டன பலவகையான நுட்பங்களை இந்த மார்ஜினல் காஸ்டிங் நுட்பத்தில் இருக்கிறது என்பதையும் அந்த நுட்பங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதும் பொருட்களின் செயலாக்கத்தை ஆராய்வதும் அல்லது இலாகாக்களை ஆராய்வதற்கும் அதன் முடிவில் எப்படி ஒரு தர்க்கரீதியான முடிவுகள் அல்லது இறுதியை கண்டுபிடிப்பது என்று புரிந்திருக்கும் இது ஒரு பொருட்களின் லாப தன்மையை ஒப்பிடும் அறிக்கை மூன்று பொருட்கள் நமக்கு கிடைத்தன இதில் தொகுப்பின் லாப விகிதாச்சாரம் பொருள் Y என்பதற்கு அதிகமாக வந்தது எனவே நிர்வாகம் தவறான பாதையில் இருந்தது இப்போது எல்லா முயற்சிகளையும் செய்து பொருள் Y உடைய விற்பனையை உறுதிப்படுத்த வேண்டும் இப்போது அடுத்த பிரச்சினைக்கு செல்கிறோம் பின்னர் மேலும் ஒரு பிரச்சனையை இந்த வகுப்பில் செய்ய இருக்கிறோம் ஒரு ஆணை படிவத்தை ஏற்பது அல்லது புறக்கணிப்பது பற்றியது ஒரு வெளிநாட்டுவாங்குபவர் ஒரு ஆணை படிவத்தை ஏற்கிறார் அல்லது மறுக்கிறார் இப்போது நம்மிடம் ஆல்பா லிமிடெட் என்ற நிறுவனத்தின் உற்பத்தியின் செலவு தாள் நம்மிடம் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் இந்த அளவு விவரங்கள் தான் தரப்பட்டுள்ளது உங்களுக்கு பொருள் மற்றும் தொழிலாளர் பற்றிய விவரங்கள் தரப்பட்டுள்ளன பொருள் செலவு ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபாய் நேரடி தொழிலாளர் செலவு ஒரு யூனிட்டுக்கு சம்பளம் 3 ரூபாய் தொழிற்சாலையின் நிலையான மேல்நிலை செலவு 0 50 மற்றும் வேரியபில் மேல்நிலை செலவு 0 எனவே மொத்த மேல்நிலை செலவு என்பது ஒரு ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு நிர்வாக செலவுகள் என்பது பொதுவாக நிலையாக அமைக்கப்படும் அது 0 75 பைசா விற்பனை மற்றும் விநியோக மேல்நிலை செலவுகள் என்பது பகுதிகளாக தரப்பட்டுள்ளன அதில் நிலையானது மாறுபட்டது இருக்கிறது நிலையான மேல் நிலை செலவு 0 25 மாறுபட்ட மேல்நிலை செலவு என்பது 0 50 எனவே மொத்த விற்பனை வினியோக மேல்நிலை செலவு 0 எனவே மொத்த உற்பத்தி செலவு என்பதை கணக்கிட்டுப் பார்த்தால் அது 10 50 மற்றும் அதனுடைய விற்பனை விலை ஒரு யூனிட்டிற்கு ரூபாய் 12 மேலும் சில விவரங்கள் நமக்கு தரப்பட்டுள்ளன இந்த விபரங்கள் மேலே தரப்பட்ட விவரங்கள் என்பது 50000 யூனிட்டுகள் உற்பத்தி வெளியீடு செய்வதற்கு உண்டானது அந்த தொழிற்சாலை உடைய உற்பத்தி கொள்ளளவு என்பது 65000 65000 யூனிட்டுகள் வரை அந்த தொழிற்சாலை அதிகப்படியான பிக்ஸட் காஸ்ட் செலவு செய்ய தேவையில்லை ஒரு மேல்நாட்டு வாடிக்கையாளர் 15000 யூனிட்டுகள் வாங்க முடிவு செய்திருக்கிறார் ஒரு வெளிநாட்டு வாடிக்கையாளர் 15000 யூனிட்டுகள் வாங்குவதற்கு ஒரு யூனிட் 10 ரூபாய் வரை கொடுக்கத் தயாராக உள்ளார் இந்நிலையில் இந்த இந்த ஆணையை ஏற்பதா அல்லது மறுப்பதா இதன் அர்த்தம் நாம் 50000 யூனிட்கள் தயார் செய்கிறோம் 65000 யூனிட்டுகள் வரை தயார் செய்வதற்கு எந்தவித கூடுதல் பிக்ஸட் காஸ்ட் செலவு செய்ய தேவையில்லை 65000 யூனிட்டுகள் வரை பிக்ஸட் காஸ்ட் ஒன்றுதான் எனவே கூடுதல் உற்பத்தி பதினையாயிரம் யூனிட்டுகள் என்பது சாத்தியம்தான் அந்த கூடுதல் உற்பத்தியான 15000 யூனிட்டுகள் என்பதை அந்த மேல்நாட்டு வாடிக்கையாளர் வாங்குவதற்கு தயாராக உள்ளார் இது எப்போதும் போல் உள்ள உற்பத்தி மற்றும் ஒரு உள்நாட்டு சந்தை விற்பனை இல்லை எப்போதாவது ஒருமுறை கிடைக்கும் வெளிநாட்டு ஆணை நமக்கு கூடுதல் கொள்ளளவு இருக்கிறது உள்நாட்டு சந்தையில் நமக்கு 50000 யூனிட் வரை விற்றுத் தீர்க்க முடியும் இந்த கொள்ளளவையும் சேர்த்து நமக்கு எப்போது அது வரும் போது இந்த ஆணை படிவத்தை நாட்டு வியாபாரியிடம் இருந்து கிடைக்காது எனவே இங்கே இரண்டு விதமான பரிந்துரைகளை அந்த உற்பத்தியாளருக்கு தரவேண்டும் அதாவது இந்த ஆணையை ஏற்பதா அல்லது மறுப்பதா மற்றும் இது ஒரு மேல்நாட்டு வாடிக்கையாளர்கள் என்பதால் அவர்கள் தரும் விலை என்ன பத்து ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு என்றால் அவர்கள் பதினையாயிரம் யூனிட்களை மொத்தமாக எடுத்துக் கொள்வார்கள் இரண்டாவது விஷயம் நாம் கணக்கிட வேண்டியது இதேபோன்ற ஒரு ஆணை உள்நாட்டு வியாபாரியிடம் இருந்து பெறும்போது எடுத்துக்கொள்ளலாமா என்பதை பரிந்துரைக்க வேண்டும் எனவே இதைப் பற்றிய ஆராய்ச்சிகளை பற்றி பேசினால் இந்த தகவல்களை கொண்டு சில ஆராய்ச்சிகளை செய்ய முடியும் இதன் மூலம் சில தர்க்கரீதியான முடிவுகள் அல்லது உபயோகமான முடிவுகளை தரமுடியும் எனவே இங்கே நாம் செய்யவேண்டியது மார்ஜினல் காஸ்ட் என்பதை கணக்கிட வேண்டும் இந்த கூடுதல் 15000 யூனிட் என்பதற்கு உண்டான மார்ஜினல் காஸ்ட் எவ்வளவு என்று கணக்கிட வேண்டும் எனவே இங்கே நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் முதலில் உற்பத்தி செலவை அது எந்த பொருளுக்கு வேண்டுமானாலும் கணக்கிட வேண்டும் நமக்கு இருவகையான செலவுகள் வேரியபில் காஸ்ட் மார்ஜினல் காஸ்ட் மற்றும் பிக்ஸட் காஸ்ட் இங்கே நமக்கு தெளிவாக தரப்பட்டுள்ளது தொழிற்சாலையின் உற்பத்தி கொள்ளளவு 65000 யூனிட் அதுவரை நமக்கு அதிகளவு பிக்ஸட் காஸ்ட் வராது நீங்கள் இந்த கூடுதல் கொள்ளளவு என்கிற 15000 யூனிட் என்பதை நீங்கள் உற்பத்தி செய்தாலும் செய்யாவிட்டாலும் அதே அளவு தான் இருக்கும் நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள் அதனை நீங்கள் முழுமையாக உபயோகிக்கும்போது லாபத்தில் கூடுதல் ஏற்படும் ஏனென்றால் பிக்ஸட் காஸ்ட் என்பது ஏற்கனவே சந்தித்து விட்டோம் அது 50000 யூனிட் வரை ஏற்படும் உற்பத்திக்கு அதன் பங்களிப்பை கொடுத்துவிட்டது இது தேவையில்லை என்பதற்கு நாம் ஏற்கனவே பங்களிப்பை கொடுத்துவிட்டோம் அதுவே போதுமானதாக இருக்கும் அதுவே பிக்ஸட் காஸ்ட் என்பதை எதிர்கொள்ள போதுமானது உற்பத்தி செய்த 50000 யூனிட்களை விற்பதற்கு அது போதுமானது ஆனால் கூடுதலாக 15000 யூனிட்டுகள் தேவைப்படும்போது அதனை நிவர்த்தி செய்வதற்கு அந்த வெளிநாட்டு வாடிக்கையாளருக்கு நமக்கு மார்ஜினல் காஸ்ட் மட்டும் அல்லது வேரியபில் காஸ்ட் மட்டும் கூடுதலாக செலவு செய்ய வேண்டியிருக்கும் அது பொருள் மற்றும் தொழிலாளர் செலவினால் ஏற்படுத்தக் ஏற்படக்கூடிய செலவுகள் மற்றும் மாறுபட்ட மேல்நிலை செலவுகள் நிலையான செலவுகள் தேவையில்லை இப்போது பார்த்தால் நாம் மார்ஜினல் காஸ்ட் கணக்கிட வேண்டும் அந்த 15000 யூனிட்டுக்கு கூடுதலாக தயாரிக்கப்படும் 15000 யூனிட்டுக்கு மார்ஜினல் காஸ்ட் கணக்கிடப்பட வேண்டும் இப்போது கூடுதல் பதினையாயிரம் யூனிட்டுக்கு மார்ஜினல் காஸ்ட் என்பதை கணக்கிட வேண்டும் எனவே இதற்கு உண்டான அறிக்கையை தயார் செய்ய வேண்டும் அதற்கு 3 விஷயங்கள் தேவைப்படுகிறது முதல் விவரம் உங்களுக்கு தேவைப்படுவது ஒரு யூனிட்டுக்கு உண்டான செலவு கூடுதல் 15000 யூனிட்டுக்கு ஆகும் செலவு கூடுதல் 15000 யூனிட்டுக்கு ஆகும் செலவு இப்போது இந்த விவரங்களை இங்கே எழுதுகிறோம் நேரடி பொருள் என்பதை கணக்கில் எடுத்துக்கொண்டால் அது நமக்குத் தரப்பட்டிருக்கிறது அது எவ்வளவு என்றால் 5 ரூபாய் மற்றும் நேரடி தொழிலாளர் செலவு 3 ரூபாய் எனவே ஒரு யூனிட்டின் செலவு ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபாய் என்றால் 15000 யூனிட்களுக்கு எவ்வளவு ரூபாய் 75000 அதுபோல நாம் நேரடி சம்பளத்தை எடுத்துக்கொள்கிறோம் அதனுடைய செலவு எவ்வளவு வருகிறது 3 ரூபாய் ஒரு யூனிட்டிற்கு என்றால் 15000 யூனிட்டுக்கு 45000 ரூபாய் 15000 யூனிட்டிற்கு 45000 ரூபாய் என்பது நேரடி சம்பள செலவு இதனுடன் சில மேல்நிலை செலவுகளும் நமக்குத் தரப்பட்டிருக்கிறது இந்த இடத்தில் மேல்நிலை செலவுகளையும் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் மேல்நிலை செலவுகள் நமக்கு தொழிற்சாலையின் மேல்நிலை செலவுகளாக பிக்ஸட் மற்றும் வேரியபில் மேல்நிலை செலவுகள் தரப்பட்டிருக்கின்றன இதனை நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தில் ஆலையின் வேரியபில் மேல் நிலை செலவு என்பது எவ்வளவு வருகிறது இதனை நாம் தொகையாக எடுத்துக்கொண்டோம் என்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட தொகை என்பது 0 50 ஒரு யூனிட்டுக்கு என்றால் நமக்கு வரும் மொத்த தொகையின் அளவு என்ன அது ரூபாய் 7500 பின்னர் வருவது பிக்சட் மேல்நிலை மன்னிக்கவும் வேரியபில் மேல்நிலை என்பது அவர்களது விற்பனை மற்றும் விநியோகத்திற்கு வேரியபில் விற்பனை மற்றும் விநியோகத்திற்கு எனவே இதனை நாம் மொத்தமாக கூட்டிக் கொள்ள வேண்டும் வேரியபில் விற்பனை மற்றும் விநியோகம் மேல்நிலை என்பது இங்கே மீண்டும் அது 0 50 அதற்குண்டான தொகை என்பது 7500 ரூபாய் இப்போது மார்ஜினல் காஸ்ட் கணக்கிட வேண்டும் இது மொத்த மார்ஜினல் காஸ்ட் மார்ஜினல் காஸ்ட் என்பது இங்கே என்ன இங்கே கொடுக்கப்பட்ட தகவல்களை வைத்து நீங்கள் கணக்கிடும்போது மார்ஜினல் காஸ்ட் என்பது எவ்வளவு அது 9 ரூபாய் இதை நீங்கள் கூட்டிக்கொண்டு கணக்கிட்டால் 9 ரூபாய் என்பது மொத்த 15000 யூனிட்டுக்கு அது 135000 ரூபாய் 135000 ரூபாய் என்பது மார்ஜினல் காஸ்ட் இது 15000 யூனிட்டுகள் உற்பத்தி செய்வதற்கு தேவையான அதிகப்படியான செலவு இப்போது நாம் விற்பனை விலை பற்றி பேசுகிறோம் விற்பனை விலை என்றால் என்ன சாதாரணமாக விற்பனை விலை என்பது உள்ளூர் சந்தையில் ரூபாய் 12 ஆனால் வெளிநாட்டு வாடிக்கையாளர் கேட்கும் அல்லது தரும் விலை எவ்வளவு பத்து ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு ஒரு யூனிட் 10 ரூபாய் விலை என்பதை எடுத்துக்கொண்டால் நமக்கு கிடைக்கும் கூடுதலான தொகை எவ்வளவு 150000 ரூபாய் அதாவது ஒரு யூனிட் 10 ரூபாய் என்று அந்த பொருளை விற்கும்போது நமக்கு கிடைப்பது விற்பனைத் தொகை 150000 ரூபாய் எனவே இதன் பங்களிப்பு என்ன இப்போது மொத்த பங்களிப்பு தொகை எவ்வளவு அது ஒரு ரூபாய் என்று வைத்துக்கொண்டால் மொத்தம் 15000 ரூபாய் இதை 15000 என்று எடுத்துக்கொள்ளலாம் இதுதான் பங்களிப்பு தொகை நமது மார்ஜின் காஸ்ட் ஒன்பது ரூபாய் விற்கும் விலை வெளிநாட்டு வாடிக்கையாளர் நமக்கு தரும் விலை 10 ரூபாய் நமது பங்களிப்பு என்பது ஒரு ரூபாய் இதில் நமது பிக்ஸட் காஸ்ட் தேவைப்படுவது அதிக உற்பத்திக்கு என்றால் அது 15000 இவர்கள் அதனுடைய தொகை 0 அல்லது அது ஒன்றும் இல்லை என்று சொல்லலாம் ஏனென்றால் உற்பத்தி கொள்ளளவு என்பதற்கு அதிகப்படியான பிக்ஸட் காஸ்ட் தேவையில்லை ஏனென்றால் ஆலையின் மொத்த கொள்ளளவு என்பது கூடுதல் 15000 யூனிட் என்பது எளிமையாக உற்பத்தி செய்யலாம் இந்த விஷயத்தில் இந்த தகவல்களின் அடிப்படையில் பார்த்தோமென்றால் எந்த வகையான முடிவுகளை எடுப்பது அதற்கு இந்த தகவல்கள் எவ்வாறு உதவுகின்றன இப்போது பார்த்தோமென்றால் கூடுதலாக 15000 யூனிட்டுகள் நமது தேவையை நிறைவுசெய்ய உற்பத்தி செய்ய வேண்டியுள்ளது அல்லது அது தான் நமது வெளிநாட்டு வாடிக்கையாளர் கொடுத்த ஆணை இதன் மூலம் நமக்கு ஏற்படும் மொத்த கூடுதல் மார்ஜினல் காஸ்ட் எவ்வளவு அது ஒன்பது ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு அவர் நமக்குத் தரும் விலை என்பது பத்து ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு இங்கே நமக்கு பங்களிப்பு ரூபாய் 1 பெறும்சாத்தியங்கள் உள்ளன ஏற்கனவே பிக்ஸட் காஸ்ட் என்பதை செலவு செய்து விட்டதால் இப்போது பிக்ஸட் காஸ்ட் என்பது 0 எவ்வளவு கூடுதல் பங்களிப்பு நாம் சம்பாதித்தாலும் இந்த பதினையாயிரம் யூனிட்டுக்கு அது அந்த வெளிநாட்டு வாடிக்கையாளர் கொடுக்கும் அதிக யூனிட்டுகளுக்கு அந்த லாபம் சேர்ந்து கொள்கிறது எனவே இதன் அர்த்தம் நாம் பங்களிப்பாக 15000 ரூபாய் பெறுகிறோம் ஏனென்றால் நமது பிக்ஸட் காஸ்ட் என்பது 0 அதனால் நமது லாபம் நிறுவனத்திற்கு கூடுகிறது இப்போது என்ன செய்யப் போகிறோம் இந்த ஆணையை ஏற்பதா அல்லது மறுப்பதா இங்கே நமக்கு பிரச்சினை என்று வருவது சாதாரணமாக விற்பனை விலை உள்ளூர் சந்தையில் நாம் செய்வது அந்தப் பொருளுக்கு ரூபாய் 12 ஒரு யூனிட்டுக்கு என்று விற்று வருகிறோம் எனவே இப்போது ஒரே ஒரு முறை இந்த வாடிக்கையாளருக்கு இந்த வெளிநாட்டு வாடிக்கையாளருக்கு அதுவும் அவர் வழக்கமான வாடிக்கையாளர் அல்ல வழக்கமான வாடிக்கையாளர்கள் நமக்கு உள்ளூர் சந்தையில் உள்ளார்கள் எனவே இந்த ஒரு முறை வெளிநாட்டு வாடிக்கையாளருக்கு சேவை செய்து நமது பொருளை ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபாய் வைத்து விற்கும்போது உள்ளூர் சந்தையில் அதனுடைய விலை ரூபாய் 12 ஒரு யூனிட்டுக்கு என்று இருக்கும்போது அது எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இது உள்ளூர் சந்தைகளில் ஏற்படும் நஷ்டமாக மக்கள் பார்ப்பார்கள் அல்லது ஏமாற்று வேலை என்று கருதுவார்கள் நாம் இத்தனை காலம் 12 ரூபாய்க்கு பல வருடங்களாக வாங்கிக் கொண்டிருக்கிறோம் அது 50 ஆயிரம் யூனிட்டுகள் அந்த விலையில் விற்கப்படுகிறது அதே நேரத்தில் வெறும் பத்து ரூபாய்க்கு வேறொரு வாடிக்கையாளருக்கு அதுவும் அவர் ஏதாவது ஒரு சமயத்தில் தரும் ஆணைக்கு அந்தப் பொருளை வழங்கினால் அதுபாகுபாடு பார்த்தது போல் ஆகிவிடும் இப்போது மீண்டும் கேள்வி அந்த வெளிநாட்டு ஆணையை ஏற்பதா இல்லையா நான் சொல்வேன் இந்த ஆணையை வெளிநாட்டு ஆணையை ஏற்கலாம் ஏனென்றால் இது கூடுதல் லாபத்தை ரூபாய் 15000 தருகிறது இது வெளிநாட்டு வாடிக்கையாளர் தரும் ஆணை என்பதால் எது உள்ளூர் சந்தைகளில் இந்த தகவல் பரவுவது சாத்தியமில்லை ஒரு வாடிக்கையாளர் 15000 யூனிட்டுகள் வாங்கியவர் அவருக்கு ரூபாய் 10 ஒரு யூனிட் அடிப்படையில் பொருட்களை விநியோகம் செய்கிறோம் ரூபாய் 12 என்கிற உள்ளூர் சந்தை வாடிக்கையாளர்களே காட்டிலும் அவர் ஒரு வெளிநாட்டு வாடிக்கையாளர் என்பதால் நாம் உற்பத்தி செய்த அந்த பொருட்களை நேரடியாக அந்த வெளிநாட்டு வாடிக்கையாளருக்கு அனுப்பிவிட போகிறோம் உள்ளூர் சந்தைகளில் இதைப் பற்றிய செய்தி பரவுவதற்கு சாத்தியங்கள் இல்லை மேலும் அது என்ன விலையில் அனுப்பப்பட்டது என்பது மற்றவர்களுக்கு தெரியாது இது இவ்வாறாக சாத்தியப்படுகிறது ஏனென்றால் பிக்ஸட் காஸ்ட் அதிகமாக இல்லை நமது வேரியபில் காஸ்ட் மற்றும் அதிக உற்பத்திக்கான செலவு இவை மட்டும் இந்த 15000 யூனிட்களுக்கு ஏற்படும் வேரியபில் காஸ்ட் மற்றும் மார்ஜினல் காஸ்ட் ஆகியவை இருக்கும் அதன் விலை இரண்டும் சேர்த்து ஒன்பது ரூபாய் அவர் நமக்கு பத்து ரூபாய் தருகிறார் எனவே இங்கே நமக்கு பங்களிப்பாக ஒரு ரூபாய் கிடைக்கிறது இது நமது லாபத்துடன் சேர்கிறது இந்த ஆணையை பொருத்தவரையில் இது ஒரு வெளிநாட்டு வாடிக்கையாளர் ஆல் தரப்பட்டது இது எந்த விதத்திலும் உள்ளூர் சந்தைகளை பாதிக்காது இந்த வெளிநாட்டு வாடிக்கையாளருக்கு செய்த உற்பத்தி உண்டான பிக்ஸட் காஸ்ட் என்பது ஏற்கனவே சந்திக்கப் பட்டது எனவே அதிகப்படியான யூனிட்களை உற்பத்தி செய்வது அதுவும் ஆலையின் கொள்ளளவுக்கு உட்பட்டு உற்பத்தி செய்யும் போது அது லாபத்துடன் கூடுதல் லாபத்தை அந்த நிறுவனத்திற்கு வழங்குவதால் இந்த ஆணையை நாம் ஏற்றுக் கொண்டு இந்த ஒரு முறை வெளிநாட்டு வாடிக்கையாளருக்கு வழங்கலாம் இது பற்றிய செய்தி உள்ளூர் சந்தைகளில் பரவாது எனவே இதில் உற்பத்தி செய்து விற்பனை செய்வதில் எந்தவிதமான தீமையும் கிடையாது இதனுடைய பாதிப்பு என்ன இந்த ஆணை உள்ளூர் வாடிக்கையாளர் தருகிறார் என்றால் அதனை ஏற்க முடியாது ஏனென்றால் இந்த விலைக்கு நாம் தருகிறோம் என்று நம்மிடம் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு தெரிந்துவிட்டால் அல்லது ஏற்கனவே உள்ள சந்தைகளுக்கு தெரிந்துவிட்டால் இந்த செய்தி வேகமாக பரவி விடும் இதனால் ஒரு வாடிக்கையாளருக்கு அதுவும் எப்போதாவது வருகிற வாடிக்கையாளருக்கு உள்ளூர் சந்தையில் பத்து ரூபாய்க்கு பொருட்களை விற்றால் மற்ற வாடிக்கையாளர்களுக்கு 50000 யூனிட் வரை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு 12 ரூபாய் என்று விற்க முடியாது எனவே நிறுவனம் இந்த 50000 யூனிட்களுக்கும் பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டி வரும் இந்த தவற்றினை செய்யக்கூடாது ஆனால் இந்த ஆணை வெளிநாட்டு வாடிக்கையாளரிடம் இருந்து பெற்றது எனவே இதை செய்யலாம் ஏனென்றால் இந்த செய்தி உள்ளூர் சந்தைகளில் பரவுவது சாத்தியமில்லை மேலும் இது எப்போதாவது கிடைக்கும் ஒரு சந்தர்ப்பம் அதனை பயன்படுத்தி ஆலையின் கூடுதல் கொள்ளளவை உபயோகப்படுத்தி கூடுதல் பங்களிப்பை மற்றும் கூடுதல் லாபத்தை பெறுகிறோம் எனவே இப்படிப்பட்ட ஒரு முடிவை நம்மால் எடுக்க முடியும் இந்த வகையான கருத்துக்களை செயலாக்க முடியும் இதனுடன் மார்ஜினல் காஸ்டிங் பற்றிய கருத்துக்களை மற்றும் விற்பனையின் விலையை நிர்ணயிப்பது வாங்குவோர் இடமிருந்து ஆணைகளை ஏற்பது அவர்கள் உள்ளூர் சந்தையில் இல்லாமல் வெளிநாட்டு சந்தைகளில் இருந்து வரும்போது இதுபோன்ற முடிவினை எடுக்க முடிகிறது பங்களிப்பை கணக்கிட முடிகிறது லாபத்தின் திறனை அறிய முடிகிறது இந்த செய்தி நேர்மறையானதா இந்த ஆராய்ச்சி நேர்மறையான பலன்களைத் தந்தால் அதனடிப்படையில் அதனை ஏன் ஏற்கக்கூடாது சரி மார்ஜினல் காஸ்டிங் இன் மேலும் ஒரு பயன்பாடு இது இதற்கு பின்னர் இன்னும் ஒன்று அல்லது இரண்டு பயன்பாடுகளை மார்ஜினல் காஸ்டிங் செய்வோம் மேலும் உள்ள இரண்டு பிரச்சினைகளில் அந்த இரண்டு பிரச்சினைகளையும் பார்த்தால் நாம் அதனை உற்பத்தி செய்வது அல்லது வாங்குவது என்கிற முடிவினை எடுக்க போகிறோம் அதன் பின்னர் அதனுடைய அடுத்த விஷயம் முக்கியமான மற்றும் கட்டுப்படுத்தும் காரணி இவற்றை பற்றிய முடிவுகளை எடுப்பது பற்றி பார்ப்போம் சரி இதைப்பற்றி எப்படி முடிவு எடுப்பது முக்கியமானது அல்லது கட்டுப்படுத்தும் காரணி இவற்றைப் பற்றி எப்படி முடிவெடுப்பது மார்ஜினல் காஸ்ட் இன் உதவியுடன் இவற்றைப் பற்றி அடுத்த வகுப்பில் விவாதிக்கலாம் English Word Word Meaning Marginal Costing மார்ஜினல் காஸ்டிங் விளிம்பு செலவு Total Cost டோட்டல் காஸ்ட் மொத்த செலவு Fixed Cost பிக்ஸட் காஸ்ட் நிலையான செலவு Variable Cost வேரியபில்காஸ்ட் மாறுபடும் செலவு Absorption Costing அப்சர்ப்ஷன் காஸ்டிங் உறிஞ்சுதல் செலவு Contribution கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பு Equation ஈக்குவேஷன் சமானம் Break Even Point பிரேக் இவென் பாயின்ட் சம பாட்டு புள்ளி Margin of Safety மார்ஜின் ஆப் சேஃப்டி பாதுகாப்பு விளிம்பு Volume வால்யூம் தொகுப்பு Sunk Cost சங்க் காஸ்ட் மூழ்கிய செலவு P V Ratio பி வி ரேஷியோ தொகுப்பின் லாப விகிதாச்சாரம் Contribution கன்றிபியேசன் பங்களிப்பு Limiting Factor லிமிட்டிங் ஃபேக்டர் கட்டுப்படுத்தும் காரணி